சொற்பொழிவு 46 மற்றும் 47 பிரிவுகள் மற்றும் பிரிவு காட்சிகள் போட்டி எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக முந்தைய வகுப்புகளில் பிரிவுகளைப் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் இந்த வகுப்பில் பிரிவுக் காட்சிகள் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் எனவே இந்த பிரிவுக் காட்சிகளில் எங்களிடம் வெவ்வேறு தலைப்புகள் உள்ளன முழு பிரிவுகளையும் எவ்வாறு வரையலாம் அது எப்படி இருக்கும் என்பதற்கான அரை பகுதியின் பார்வையாக இருந்தால் ஆஃப்செட் பிரிவுகளை எவ்வாறு வரையலாம் சுழலும் பிரிவுகளை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை இவை அடுத்த வகுப்புகளில் விலா வலை பிரிவுகள் சீரமைக்கப்பட்ட பிரிவுகள் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் இது ஒரு உடைந்த வகை என்றால் அது எப்படி இருக்கும் மேலும் எந்தவொரு பகுதியும் அகற்றப்பட்டால் அதை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது மற்றும் ஒரு பொதுவான இயந்திர உறுப்பு நாம் அதை வெட்டு பிரிவு பார்வை என குறிப்பிட விரும்பினால் பிரிவுக் காட்சிகளில் நாம் உள்ளடக்கும் தலைப்புகள் இவை எனவே முதலில் முதல் பகுதியை முழு பகுதி மற்றும் அரை பிரிவு பார்வைகளில் தொடங்குவோம் நாம் உள்ளடக்கிய முதல் தலைப்பு முழு பிரிவு பிரதிநிதித்துவம் ஆகும் எடுத்துக்காட்டாக இந்த வகையான பொருளை ஒருவேளை கேமரா லென்ஸின் ஒரு பகுதியாகக் கருதுவோம் அதில் இந்த கேமரா பொருளின் வழியாக செல்லும் ஒரு மிட் பிளானில் துல்லியமாக அதை வெட்ட விரும்புகிறோம் இடது பக்கத்தில் இருக்கும் பகுதியைத் தக்க வைத்துக் கொள்ளவும் வலது பக்கத்தில் இருக்கும் பகுதியை அகற்றவும் விரும்புகிறோம் எனவே இந்த வெட்டு பிரிவு விமானத்தின் மூலம் இதை இரண்டு சம பாகங்களாக பிரித்து இடது பகுதியை வைத்து அது எப்படி இருக்கிறது என்பதைக் கற்பனை செய்து வலது பக்க பகுதியை அகற்ற முயற்சிக்கிறோம் அந்த கேமரா பொருளின் உட்புற விவரங்களை அறிய இதை நாங்கள் செய்கிறோம் வெளியில் இருந்து ஐசோமெட்ரிக் பார்வையில் மேற்பரப்பின் சுற்றளவு பரிமாணங்கள் என்ன மற்றும் பலவற்றைக் காண்போம் இந்த கற்பனை வெட்டு விமானத்தை நாம் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அதற்குள் என்ன வகையான கூறுகள் உள்ளன அந்த விவரங்களை எங்களால் பார்க்க முடியாது அந்த நோக்கத்திற்காக இந்த பிரிவுக் காட்சிகளைப் பார்க்கிறோம் மேலும் இங்கே முழு பொருளையும் இரண்டு சம பாகங்களாக நறுக்கி அதை அகற்றுகிறோம் இதுபோன்ற பொருள்களை முழு பிரிவுக் காட்சிகள் என்று அழைக்க ஒரு காரணம் இருக்கிறது எனவே வலது பக்க பகுதியை அகற்றிய பிறகு மீதமுள்ள பகுதி இதுதான் இது போன்ற உள்துறை விவரங்களை இங்கே காணலாம் மேலும் இந்த துண்டு கடந்து சென்றவுடன் இங்கே உள்ள பொருளைக் காண்கிறோம் இதுதான் மேலும் நாம் அந்த திசையில் ஒரு துண்டு எடுத்துக்கொள்வதால் அந்த வடிவம் நமக்கு இருக்கிறது மேலும் இதேபோல் பின்னணியில் இந்த ஐசோமெட்ரிக் பார்வையில் இருந்து நேரடியாகத் தெரியாத வடிவத்தை கடந்து செல்லும் வடிவம் இருக்கலாம் ஆனால் இந்த முழு பகுதியளவு பார்வை நம்மிடம் இருக்கும்போது பின்னணியில் இருப்பதையும் காணலாம் இது ஒரு முப்பரிமாண பொருள் எனவே நீங்கள் அதை வெட்டும்போது அந்த பகுதிகளுக்குள் நீங்கள் எப்போதுமே சில பொருள்களை வைத்திருக்கிறீர்கள் விமானம் எங்கு சென்றாலும் அதை குஞ்சு பொறித்த கோடுகள் மூலம் காண்பிப்போம் எனவே இந்த பொருள் நாம் ஒரு பிளானர் பார்வையாக பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் அதாவது அது எப்படி இருக்கும் என்பதை அந்த திசையிலிருந்து காட்சிப்படுத்த விரும்புகிறோம் இப்போது விமானம் அந்த பகுதியை எதை வெட்டினாலும் அதை வெட்டு பிரிவு பார்வையால் காண்பிப்போம் அந்த பகுதியை விமானத்தால் வெட்டவில்லை என்றால் அதை நாங்கள் பொறித்த கோடுகளால் காட்ட மாட்டோம் இவை பொறிக்கப்பட்ட கோடுகள் எனவே இந்த பகுதியை நாம் வெட்டப் போகும்போது அந்த பகுதி இந்த விமானத்தால் துண்டிக்கப்படுவதில்லை எனவே இந்த பகுதியை நாம் எந்த ஹட்ச் மூலமும் காட்டக்கூடாது அது அந்த பகுதி மற்றும் இந்த பொருள் துண்டு எனவே அந்த பொருள் அது வேறு சில வண்ணங்களைப் பயன்படுத்துவோம் எனவே இந்த பகுதி நாம் எதைப் பார்க்கிறோமோ இவைதான் விஷயங்கள் இதேபோல் கீழே கூட அந்த வகையான பொருள் உள்ளது எனவே எங்களிடம் இதுபோன்ற பொருள் மற்றும் இந்த பகுதி உள்ளது இதேபோல் இந்த பகுதி விமானத்தால் வெட்டப்படவில்லை எனவே இந்த பகுதி விமானத்தால் வெட்டப்படவில்லை எனவே நாங்கள் அதை எந்த ஹட்ச் மூலமும் காட்டவில்லை அந்த பகுதி எங்கு அகற்றப்பட்டாலும் அதை நாங்கள் பொறித்த கோடுகள் மூலம் காண்பிப்போம் வெட்டும் போது இது இருந்தால் அந்த பொருளை அகற்றும் நிலையில் நாம் இல்லை என்றால் அதை பொறித்த கோடுகளால் காண்பிக்க மாட்டோம் ஏனெனில் இது ஒரு சமச்சீரற்ற பொருள் என்பதால் அதை எப்போதும் மைய வரி தகவல்களால் காண்பிப்போம் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கீழேயுள்ள பிரிவு A லேபிளைக் கொண்டு நாம் பயன்படுத்திய எந்தவொரு பகுதியையும் நாங்கள் எப்போதும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் எனவே நான் ஒரு துண்டு வைத்திருக்க முடியும் அம்புகள் A ஐ பயன்படுத்துவோம் எனவே அம்பு திசை நாம் இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோம் இந்த பகுதியை அகற்றப் போகிறோம் எனவே அம்புக்குறியின் திசை தக்கவைக்கும் பகுதியைக் குறிக்கிறது மேலும் நான் மேல் பார்வையில் பார்க்கும்போது ஒரு கோடு போன்ற வெட்டு விமானம் இருப்பது போல் தெரிகிறது இந்த வழியில் அம்பு திசை இருக்கும் எனவே வழக்கமாக இந்த வெட்டு பிரிவு பார்வைக்கு நாங்கள் எந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் எனவே அந்த லேபிளைக் குறிப்பிட வேண்டும் நீங்கள் பொருளை அகற்றும்போதெல்லாம் பொருத்தமான வரிகளால் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் இது இரும்பு வகையான பொருள் என்றால் நாம் பயன்படுத்தும் ஒரு வகையான கோடுகள் அது பித்தளை வெண்கலம் தாமிரம் எனில் நாம் பயன்படுத்துவோம் அது மரமாக இருந்தால் வெவ்வேறு வகையான கோடுகள் எனவே அந்த வரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நாம் எந்த வகையான பொருளைப் பயன்படுத்துகிறோம் என்பதைப் புரிந்துகொள்ளும் நிலையில் இருப்போம் பொதுவாக இந்த உற்பத்தி செயல்முறையின் போது நீங்கள் தொழில்களில் உற்பத்தி வரிகளில் இருக்கும்போது வரைதல் தாள்கள் விநியோகிக்கப்படும் மேலும் நாம் எந்த வகையான பகுதியை உற்பத்தி செய்கிறோம் எந்த வகையான பொருள் உள்நாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதைப் புரிந்துகொள்ளும் நிலையில் இருப்போம் சித்திரமாக பிரதிநிதித்துவப்படுத்த திட்டவட்டமாக பொதுவாக முழுமையான பொருளை மேல் பார்வையில் காண்பிப்போம் மேலும் ஒரு பிரிவு விமானம் உள்ளது எனவே நாம் ஒரு சில சிறந்த விஷயங்களிலிருந்து பார்க்கிறோமானால் அது எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பது நாம் தக்க வைத்துக் கொள்ளப் போகும் பகுதி அம்புகளால் காண்பிக்கப்படும் மேலும் வெட்டப்பட்ட விமானம் நீண்ட கோடு தொடர்ந்து இரண்டு சிறிய கோடுகள் மற்றும் பல அது ஒரு வெட்டு விமான பிரதிநிதித்துவம் மேலும் உள்நாட்டில் இந்த மறைக்கப்பட்ட கோடுகள் உள்ளன அவை இந்த கோடுகள் கோடு கோடுகள் மூலம் காண்பிப்போம் அதற்காக இந்த பகுதியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்கிறோம் அந்த பகுதியை நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு வழியாக எஞ்சியிருக்கும் பகுதியை அகற்றவும் முழு பொருளுடனும் அதைச் செய்தால் முழு பிரிவு பார்வையை அழைக்கிறோம் முக்கியமான புள்ளிகள் உள்ளன பிரிவு பகுதி ஒரு புலப்படும் அவுட்லைன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வெட்டுப் பகுதியைத் திறந்தபோது மேல் பார்வையிலும் பிற விஷயங்களிலும் இருந்தாலும் கோடு கோடுகளால் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் வெட்டிய பின் அது ஒரு கோடு கோட்டாக இருக்கக்கூடாது ஏனெனில் விமானம் அந்த வழியாக செல்கிறது எனவே இந்த வரி தொடர்ச்சியான வரியாக இருக்க வேண்டும் கோடு கோடுகளால் நாம் அதைக் குறிக்கக்கூடாது இந்த முழு விஷயமும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அதேசமயம் அந்த வெட்டு பகுதியை அகற்றாமல் மேல் பார்வையில் இவை கோடு கோடுகள் இரண்டாவது புள்ளி வெட்டு விமானத்தின் பின்னால் தெரியும் விளிம்புகள் காட்டப்பட வேண்டும் எனவே புலப்படும் விளிம்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த வெட்டு விமானத்தில் தெளிவாகக் காட்டப்பட வேண்டியவற்றைக் காணலாம் மறைக்கப்பட்ட அம்சங்கள் ஏதேனும் இருந்தால் அது பிரிவு பார்வையின் அனைத்து பகுதிகளிலும் தவிர்க்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே ஒரு துண்டு தயாரிக்கிறோம் ஆனால் மறைந்திருக்கும் உள் பாகங்கள் இருக்கலாம் பிரிவுக்கு பின்னால் எங்காவது உள் பாகங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் வெட்டு பிரிவு பார்வையை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது இந்த வெட்டு பிரிவு விஷயத்தில் அந்த மறைக்கப்பட்ட பகுதியை நாம் காட்டக்கூடாது அது மறைந்திருக்கும் அந்த பொருளின் பின்புறம் என்றாலும் அது குறிப்பிடப்படக்கூடாது விதிவிலக்கான விதிவிலக்குகள் உள்ளன எடுத்துக்காட்டாக அடுத்த வகுப்பில் நாம் கற்றுக் கொள்ளும் நூல்கள் மற்றும் உடைந்த பிரிவுகள் இருந்தால் அந்த உடைந்த பிரிவுகளின் போது அந்த கோடு கோடுகளைக் காட்டலாம் ஆனால் வெட்டுப் பிரிவை எடுத்த பிறகு நாம் காட்டக் கூடாத ஒரு மறைக்கப்பட்ட விஷயம் இருந்தால் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் இது நிலையான பிரதிநிதித்துவம் இப்போது வரிகளின் வகையைப் பொறுத்தவரை பொருட்களின் அடிப்படையில் அதைக் காட்ட வேண்டும் எனவே எங்களிடம் ஒரு தரவு புத்தகம் இருக்கும் அது ஒரு இரும்பு பொருள் என்பதை நாம் காணலாம் எடுத்துக்காட்டாக இது ஒரு வார்ப்பிரும்பு அல்லது அனைத்து பொருட்களின் பொதுவான பயன்பாடாக இருந்தால் 45 டிகிரி கோடுகளை ஒரு ஹட்சாக சாய்வதன் மூலம் காண்பிப்போம் இவை நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய இணையான கோடுகள் எனவே உங்கள் மினி டிராஃப்டரைப் பயன்படுத்தி இந்த இணையான கோடுகளை வரையலாம் இது ஒரு எஃகு என்றால் இவை இணையான கோடுகள் மட்டுமல்ல இரண்டு இணையான கோடுகளும் ஒன்றாக நாம் ஒரு இடைவெளியுடன் காட்ட வேண்டும் எனவே அத்தகைய பிரதிநிதித்துவம் எஃகு குறிக்கிறது இது பித்தளை வெண்கலம் அல்லது செப்புப் பொருள் போன்றதாக இருந்தால் இந்த வகையான மென்மையான பொருட்கள் நாம் அதை ஒரு குஞ்சு பொறித்த வரியால் காண்பிப்போம் அதைத் தொடர்ந்து கோடு கோடு மீண்டும் தொடர்ச்சியான வரி இதுதான் நாம் பொருட்களைக் குறிக்கும் வழி சமச்சீர் பொருளைப் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம் எனவே இங்கே நாம் அத்தகைய வட்ட வட்ட சமச்சீர்மை அஜீமுதல் சமச்சீர் பொருள் மேலும் இதை அந்த விமானத்துடன் வெட்ட விரும்புகிறோம் அதாவது அந்த பொருளின் ஒரு பகுதியை நீங்கள் எடுக்கப் போகும் கணினிக்கு இயல்பானது எனவே நான் இந்த விமானத்தை பிரதிநிதித்துவப்படுத்தப் போகிறேன் என்றால் அந்த வழியில் சென்று அம்பு திசைப் பகுதியைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பகுதியை அகற்றவும் இந்த பகுதியை நாங்கள் முடித்தவுடன் அதை இங்கே காண்பிக்கிறோம் என்பதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோம் இந்த பொருளின் உள் கட்டமைப்பை நீங்கள் காணலாம் அது ஒரு துளை துளையிடப்பட்ட துளை அந்த பகுதியைக் கொண்டுள்ளது பொருள் இந்த வழியில் நிரப்பப்படுகிறது ஏனெனில் இரண்டு இணையான கோடுகள் இதைப் பிரிக்கின்றன எனவே இது ஒரு எஃகு பொருள் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இங்கே நமக்கு ஒரு பொருள் உள்ளது மற்றும் வெட்டு விமானம் பிரிவு A A என்று அழைப்போம் இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பகுதியை அகற்றவும் நான் அந்த பொருளை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் அந்த பகுதியுக் காட்சியைக் காட்டிய பிறகு இந்த வகையான மறைக்கப்பட்ட வரிகளால் நான் அதைக் காட்டக்கூடாது இது தவறு இரண்டாவது விஷயம் நீங்கள் வெட்டு விமானம் மூலம் பொருளை அகற்றும்போது குஞ்சு பொரித்த கோடுகள் இருக்க வேண்டும் அந்த குஞ்சு பொறித்த கோடுகளும் இல்லை எனவே இது தவறான பிரதிநிதித்துவம் சரியான பிரதிநிதித்துவம் அந்த விஷயங்களைக் கொண்டிருப்பதோடு இந்த தொடர்ச்சியான வரிகளையும் கொண்டுள்ளது இப்போது அரை பகுதி பார்வைகளைப் பார்ப்போம் எனவே ஒரு அரை பகுதி ஒரு பொருளின் ஒரு பாதியின் உட்புறத்தை வெளிப்படுத்துகிறது அதே நேரத்தில் மற்ற பாதியின் வெளிப்புறத்தை தக்க வைத்துக் கொள்ளும் மேலும் இந்த அரை பிரிவுகள் முக்கியமாக சமச்சீர் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இந்த சமச்சீர்மை உங்களுக்கு தேவையில்லை முழு பகுதி பார்வை ஆனால் அரை பகுதியுக் காட்சிகளைக் குறிப்பது சாதகமானது ஏனென்றால் இந்த பொறிக்கப்பட்ட வரிகளால் முழு பொருளையும் நிரப்ப வேண்டியதில்லை ஏனெனில் அவை சுழற்சி முறையில் சமச்சீர் விஷயத்தைக் கொண்டுள்ளன அந்த பகுதியின் கால் பகுதியினர் அதை அகற்றிவிட்டு மீதமுள்ள பகுதியை அரை பிரிவுகளால் காண்பிப்போம் அதைப் பார்ப்போம் உதாரணமாக எங்களிடம் இந்த பொருள் உள்ளது இது ஒரு வட்ட சமச்சீர் ஆகும் இப்போது நான் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் இந்த பகுதியை நான் குஞ்சு பொரிக்க வேண்டியதில்லை இந்த பகுதி அனைத்தும் கேமரா லென்ஸ் ஆகும் உண்மையில் அதே கேமராவைப் பொறுத்தவரை இந்த நான்கில் ஒரு பகுதியை நான் பொறித்த கோடுகளாக மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இதனால் நோக்கத்திற்கும் உதவுகிறது இதுபோன்ற விஷயங்களை நாம் செய்யப் போகிறோம் என்றால் அதை அரை பிரிவு விஷயங்கள் என்று அழைக்கிறோம் உதாரணமாக மற்றொரு பொருளைத் தேர்ந்தெடுப்போம் எனவே இந்த பொருளுக்கு இந்த திசையில் சமச்சீர் உள்ளது எனவே இப்போது நான் இந்த பகுதியை அகற்றி இந்த பகுதியை அகற்றி இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளலாம் அது எப்படி இருக்கிறது என்பதைக் கற்பனை செய்ய முயற்சி செய்யுங்கள் எனவே இது வெட்டப்பட்ட விமானம் என்றால் இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இது வெட்டப்பட்ட விமானம் அந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் எனவே எனது விமானம் அந்த வழியில் செல்கிறது எல் கோணம் எல் கோண விமானம் போன்றவை நான் ஒரு துண்டுகளை உருவாக்கி இந்த பகுதியை அகற்ற விரும்புகிறேன் இது எப்படி இருக்கும் என்பதைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையான நோக்கத்திற்காக நாங்கள் அரை பகுதியைப் பயன்படுத்துகிறோம் எனவே நான் அந்த பகுதியை பார்வைக்கு அகற்றினால் உங்களிடம் இங்கே பொருள் உள்ளது இந்த பகுதியை நாங்கள் அகற்றவில்லை எனவே நாங்கள் அதை ஹட்ச் மூலம் காண்பிக்கவில்லை மீண்டும் இந்த பகுதி அகற்றப்பட்டது எனவே அதை பொறித்த கோடுகள் மூலம் காண்பிக்கிறோம் இதேபோல் இந்த பகுதியை நாங்கள் அகற்றியுள்ளோம் எனவே அதை பொறித்த கோடுகள் மூலம் காண்பிக்கிறோம் எனவே நாம் மேல் பார்வையில் இருந்து பார்க்கிறோம் என்றால் இது எப்படி இருக்கும் என்று பொருள் இந்த வட்ட துளைகள் மற்றும் பல மேலும் நாம் அகற்ற வேண்டிய பகுதி தக்கவைக்கப்படுகிறது எனவே இந்த விமானத் தகவல் எங்களிடம் இருப்பதற்கான ஒரு காரணம் அதை இந்த திசையிலும் அகற்ற விரும்புகிறோம் எனவே இது செல்கிறது எனவே தக்கவை நீக்கு அரை பிரிவு பார்வைகளில் அது ஒரு முழுப் பிரிவாக இருந்தால் அது எல்லா வழிகளிலும் செல்கிறது எங்களுக்கு அது தேவையில்லை எனவே இந்த பகுதி நாம் பெறப்போவது பொருளின் கூடுதல் தகவல்களைக் குறிக்கிறது இங்கே கூடுதல் தகவல்கள் அந்த துளை பார்க்கும் நிலையில் இருப்போம் அந்த துளை இல்லை இந்த பகுதியும் இதே பொருளைக் கொண்டுள்ளது எனவே இந்த குஞ்சு பொரிக்கும் விஷயத்தை நாங்கள் காட்ட தேவையில்லை எனவே நான் இந்த பொருளைக் காட்சிப்படுத்தினால் குஞ்சு பொரித்த பகுதி இருக்கும் இந்த பகுதி நம்மிடம் உள்ளது மேலும் இது துளை என்பதால் அந்த துளை எங்களிடம் உள்ளது அதன் வழியாக ஒரு அச்சு கோடு உள்ளது ஏனெனில் இது ஒரு அரை பிரிவு பிரதிநிதித்துவம் இந்த பொருள் நாம் எதை வெட்டினாலும் மீதமுள்ள வெட்டு பிரிவு விஷயத்தை வரைபடமாக்குகிறது எனவே உங்கள் வெட்டுப் பிரிவு நீங்கள் அங்கிருந்து மட்டுமே பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் எனவே இதற்கும் இதற்கும் இடையே ஒரு இடைவெளி உள்ளது எனவே அந்த வெட்டுப் பிரிவு எதுவாக இருந்தாலும் அங்கேயும் இந்த வெள்ளை வெற்று இடத்தையும் நாம் காணலாம் அந்த வெள்ளை வெற்று இடம் அதுதான் பொருள் இங்கிருந்து மட்டுமே அகற்றப்படுகிறது ஆனால் மையக் கோட்டிலிருந்து அல்ல எனவே மையக் கோட்டிலிருந்து உங்களிடம் வெட்டு பார்வை இல்லாமல் பொருள் போல வெளியே வரும் கீழ் பக்க பொருள் உள்ளது இத்தகைய வகையான பொருள்கள் அல்லது காட்சிகள் அரை பிரிவு காட்சிகள் என்று அழைக்கிறோம் இதற்காக நாம் காட்ட வேண்டியதில்லை இது இந்த பக்கத்திலும் சமச்சீராக இருக்கும் என்று கூறி முழு பொருளையும் இது எளிதாக்குகிறது எனவே துளை இருப்பதாகக் கூறி யாருடனும் தொடர்புகொள்வதற்கான ஒரு சுலபமான வழியாகும் இது சமச்சீரற்ற வகையான பொருள் மற்றும் உங்களிடம் உள்ள இடது வலது சமச்சீர் மற்றும் இந்த பகுதியைக் காண்பிப்பது போதுமானது எனவே நாங்கள் இல்லை என்று நான் சொன்னது போல இந்த பாதியில் மறைக்கப்பட்ட எந்த வரிகளையும் காட்டக்கூடாது மேலும் அரை மற்றும் அம்பு திசை எங்கள் தக்கவைக்கும் பகுதியைக் குறிக்கும் ஒரு மையக் கோடு இருக்க வேண்டும் இப்போது மற்றொரு பொருளைத் தேர்ந்தெடுப்போம் மீண்டும் எங்களிடம் இந்த சமச்சீர் பொருள் உள்ளது இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த பகுதியை அகற்றவும் நான் அதை அகற்றினால் எங்களிடம் இந்த பொருள் உள்ளது பொருள் உள்ளது எனவே நம்மிடம் இருப்பது இந்த பொறிக்கப்பட்ட கோடுகள் மற்றும் அது எல்லா வழிகளிலும் நீண்டுள்ளது அது அங்குள்ள எல்லா வழிகளையும் நீட்டிக்கிறது எனவே அதை நாம் பொறித்த கோடுகளாகக் காட்டுகிறோம் இப்போது இது ஒரு வரைபடம் எனவே நீங்கள் ஒரு மையக் கோட்டைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் இந்த பொருள் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே மறைக்கப்பட்ட கோடுகள் எதுவும் இல்லை இந்த சுற்று திசையில் சமச்சீராக இருக்கும் இப்போது ஆஃப்செட் பிரிவுகள் என்று அழைக்கப்படும் மற்றொரு காட்சியைப் பார்ப்போம் ஒரு இடத்தில் ஒரு பிரிவு விமானத்தை வைத்திருப்பதற்குப் பதிலாக அந்த இயந்திர உறுப்புகளின் உட்புற பகுதிகளைக் குறிக்க பொருளின் வழியாக பல விமானங்கள் இருந்தால் இந்த ஆஃப்செட் பகுதியுடன் செல்கிறோம் எடுத்துக்காட்டாக எங்களிடம் இந்த அடைப்பு உள்ளது அந்த திசையில் ஒரு விமானம் வர விரும்புகிறேன் மீண்டும் அந்த பொருளைக் கடந்து செல்கிறது மீண்டும் செல்கிறது இந்த வகையான பிரிவு நான் அதை விரும்புகிறேன் அப்படியானால் நான் அந்த திசையில் அம்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தினால் அதாவது அதைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பகுதியை அகற்றவும் வெட்டு பிரிவு பார்வையை ஒரு ஐசோமெட்ரிக் வழியில் காட்சிப்படுத்துவோம் எனவே நாம் மேல் பார்வையில் இருந்து பார்க்கிறீர்கள் என்றால் இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இதை அகற்றவும் எனவே ஐசோமெட்ரிக் மட்டத்தில் இந்த சியான் நிறத்தை அகற்றி நீல நிறத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் வெட்டு பிரிவுக் காட்சியை நாங்கள் செய்தால் ஆஃப்செட் கட் பிரிவு பார்வை நாம் பார்ப்பது ஒரு விமானம் இதன் வழியாக செல்வதால் தான் எனவே இந்த பகுதி பொருள் உறுப்பு என்று கருதப்படுகிறது இவை திட்டமிடப்பட்ட காட்சிகள் எனவே அதை நீக்கிய பின் அதை நாம் அந்த திசையில் காட்சிப்படுத்த வேண்டும் எனவே இந்த பாகங்கள் அனைத்தும் திட்டமிடப்படும் எங்களிடம் அந்த வகையான திட்டம் இருக்கும்போது நாங்கள் அங்கு எந்த பொருளையும் அகற்றவில்லை எனவே எந்தவொரு பொருளும் அகற்றப்படவில்லை அது ஒரு துளை போன்றது இந்த பகுதி நமக்கு பொருள் இருக்கும் இந்த பகுதி நமக்கு பொருள் இருக்கும் இப்போது அதன் மறுபடியும் நாம் அங்கே ஒரு வழியைக் கடந்து செல்வோம் எனவே இந்த தொடர்ச்சியான கோடுகள் பொருள் எங்களிடம் உள்ளன எனவே பொருள் உள்ளது பின்னர் மீண்டும் இங்கே எல்லா வழிகளிலும் வருகிறது பொருள் அகற்றப்படவில்லை எனவே பொருள் அகற்றப்படவில்லை எனவே அந்த பொருளில் நாம் காண வேண்டிய திட்டமிடப்பட்ட காட்சிகள் இப்போது இந்த பொருள் என்னிடம் இருந்தால் இந்த இயந்திர உறுப்பு இருந்தால் வெவ்வேறு விமானங்களில் ஆஃப்செட் பகுதியை யூகிக்க முடியுமா உதாரணமாக நான் இதைப் போன்ற ஒன்றை வைத்திருக்க விரும்புகிறேன் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அதைக் கடந்து செல்ல வேண்டும் அப்படியானால் அது எப்படி இருக்கும் எனக்கு இந்த பாஸ் போன்ற ஏதாவது இருந்தால் அந்த திசையில் வந்து அந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பகுதியை தக்க வைத்துக் கொண்டு இதை அகற்றவும் இது எப்படி இருக்கும் நான் அந்த வழியில் ஒரு விமானத்தை வைத்திருந்தால் அதைக் கடந்து மீண்டும் அந்த வழியாகச் செல்லுங்கள் அது எப்படி இருக்கும் அந்த ஆஃப்செட் பிரிவுகளை யூகிக்கவும் எனவே எடுத்துக்காட்டாக நாங்கள் வெவ்வேறு விமானங்களில் ஆஃப்செட் பிரிவுகளை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்காட்டாக ஒரு பகுதியை நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் செல்கிறது செல்கிறது செல்கிறது எனவே இந்த துளைக்கு மேலே அது செல்ல வேண்டும் அந்த திசையில் வர வேண்டும் மீண்டும் அந்த துளை வழியாக செல்லுங்கள் இரண்டாவதாக நான் அதைக் கடந்து செல்ல விரும்புகிறேன் அந்த திசையில் வருகிறது மீண்டும் அந்த B ஐ கடந்து செல்லுங்கள் இதேபோல் நான் ஒரு பகுதியை இந்த வழியில் அனுப்ப விரும்புகிறேன் வருகிறது அது எப்படி செல்கிறது இவை பிரிவுக் காட்சிகள் எனவே அதற்கான தீர்வைப் பார்ப்போம் பிரிவு A நான் எடுக்கிறேன் என்றால் நான் அதைக் குறிக்கிறேன் என்றால் குஞ்சு பொரிக்கும் இடமெல்லாம் இந்த பொருள் பகுதிகளை வைத்திருப்போம் மேலும் பெரிய பகுதிகள் எந்த இடத்தையும் நாங்கள் அகற்றவில்லை அந்த பகுதி காலியாக விடப்படும் இதேபோல் பிரிவு B இதன் மூலம் நாம் இருந்தால் அது எப்படி இருக்கும் இது இதைக் குறிக்கிறது மற்றும் இது தா என்பதைக் குறிக்கிறது பிரிவு சி இதுதான் நாம் பெற விரும்பும் பிரிவு கீழே ஒரு துளை உள்ளது கீழே ஒரு துளை உள்ளது மேலும் எங்களிடம் ஒரு ஸ்லாட் போன்ற ஒன்று உள்ளது அது எல்லா வழிகளிலும் செல்கிறது நாங்கள் அதைக் கொண்டிருக்கிறோம் இந்த துளை உள்ளது அதை நாம் இந்த வழியில் காட்டப் போகிறோம் எனவே நாம் அந்த திசையில் பார்க்கும்போது பிரிவுகள் எப்படி இருக்கும் என்பது இதுதான் இப்போது சுற்றப்பட்ட பிரிவுகளைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக என்னிடம் இரண்டு பொருட்கள் இருந்தால் அது ஊசலாட முயற்சிக்கும் ஒரு ஊசல் வகை போன்றது மேலும் இவை ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது ஒரு பகுதியைக் கடந்து செல்ல நாங்கள் விரும்புகிறோம் எனவே அந்த விமானத்துடன் துண்டு துண்டாக அதை அகற்றவும் அந்த விமானத்துடன் துண்டுகளாக்கவும் அதை அகற்றி இதைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற பொருள் இருக்கும்போது நாம் இந்த பொருளை வெட்டுகிறோம் எனவே அதை பொறித்த கோடுகள் மூலம் காட்டுங்கள் இப்போது இந்த பொருளை நாங்கள் அகற்றுவோம் ஆனால் அதை திட்ட விமானத்தில் காண விரும்புகிறோம் எனவே நாம் செய்வது இந்த முழு பொருட்களையும் அகற்றிய பிறகு நாங்கள் அதை எல்லா வழிகளிலும் சுழற்றுகிறோம் ஏனெனில் இந்த திசையில் முழுமையான பார்வை போன்ற ஒன்றைக் காண விரும்புகிறோம் நான் நேராக ஒரு பக்க பார்வையில் இருந்து பார்த்தால் அது இந்த பகுதி வரை இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய நிலையில் இருப்போம் ஆனால் அது எவ்வளவு பெரியது அல்லது நீண்டது என்பது பற்றிய தகவல் எங்களிடம் இருக்காது அந்த நோக்கத்திற்காக நாம் செய்வது என்னவென்றால் அது ஒரு சுழலும் பிரிவு என்று தெரிந்துகொள்வதன் மூலம் இந்த பொருளை கீழ்நோக்கி சுழற்றுகிறோம் அந்த பகுதியைக் காண்பிப்பதை அகற்றுவோம் எனவே அந்த வரியை எதையாவது சுற்றிய பின் இந்த திட்ட வரிகளை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் இந்த பகுதி அதனுடன் ஒத்துப்போகிறது அந்த பகுதியை சுழற்றிய பின் அது ஒத்துப்போகிறது என்பதைக் காட்டுகிறது எனவே அந்த பொருளின் உண்மையான தகவல் என்னவென்பதை நாம் ஒருவிதத்தில் வைத்திருப்போம் எனவே துளையிடப்பட்ட துளை அளவு மற்றும் பிற உள்துறை விவரங்களைக் காணும் நிலையில் இருப்போம் நாம் அந்த வகையான பொருள்களைக் கொண்டிருந்தால் அதை சுழலும் பிரிவுகள் என்று அழைக்கிறோம் எனவே இன்றைய வகுப்பில் முழு பிரிவு விவரங்கள் அரை பிரிவு ஆஃப்செட் பிரிவு மற்றும் சுழலும் பிரிவுகள் பற்றி அறிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் விலா மற்றும் வலை பிரிவுகள் சீரமைக்கப்பட்ட பிரிவுகள் உடைந்தவை அகற்றப்பட்டவை மற்றும் இயந்திர கூறுகள் பற்றி அறிந்து கொள்வோம்